எனவே இந்த சிங்கிள் பேஸ் சர்க்யூட்ன் வலதுபுறம் உள்ளது எனவே கணக்கீடுகளை தீர்க்க சில நல்ல புத்தகங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது எனது பரிந்துரை அடுத்து நாம் த்ரீ பேஸ் சர்க்யூட்க்கு வருவோம் எனவே பொதுவாக த்ரீ பேஸ் சர்க்யூட்களில் மின் உற்பத்தி இங்கு கூறப்பட மாட்டாது ஏனென்றால் த்ரீ பேஸ் சர்க்யூட் அனாலிசிஸ் படிப்பதே நம் நோக்கம் எனவே பொதுவாக இது ஒரு த்ரீ பேஸ் ஜெனரேட்டர் என்று அழைக்கிறோம் எனவே இது உதாரணமாக ஒரு காந்தம் என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் காந்தம் சுழல்கிறது இது கடிகார எதிர் திசையில் கொடுக்கப்பட்ட சுழற்சியின் திசையில் செல்கிறது அது சுழல்கிறது காந்தம் சூழப்பட்டுள்ளது காந்தம் இதேபோல் சூழப்பட்டுள்ளது இதை நாம் த்ரீ பேஸ் என்று அழைக்கிறோம் அதேபோல் இதை த்ரீ பேஸ் வயண்டிங் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இதை நாம் இந்த வயண்டிங் என்று நாம் அழைக்கிறோம் இந்த ரோட்டார் காந்தத்தால் சுழல்கிறது இதை நாம் ஒரு ரோட்டார் என்று அழைக்கிறோம் இதை சுற்றியுள்ள சில வயண்டிங் எனவே இதேபோல் அதை நிலையானது என்று அழைக்கிறோம் எனவே அதை ஸ்டேட்டர் என்று அழைக்கிறோம் எனவே கேள்வி என்னவென்றால் இது கண்டக்டருக்கானது என்று வைத்துக்கொள்வோம் மின்சாரம் இதற்குள் நுழைகிறதென்றால் இதேபோல் ஒரு பக்கத்தை எடுத்துக் கொண்டால் அதை விட்டு வெளியேறும் இதேபோல் b க்கும் b க்கும் இதேபோல் c c க்கும் எனவே இந்த வயண்டிங் ஒன்றுக்கொன்று 120 o எனவே மொத்தம் 360 o ஆகும் இதேபோல் a a b b மற்றும் c c ஒன்றுக்கொன்று 120 o இப்போது கேள்வி என்னவென்றால் இது ஒரு ரோட்டார் சூழப்பட்ட ரோட்டார் எனப்படும் ஒரு நிலையான பகுதி மற்றும் வயண்டிங் 120 o இடைவெளியில் வைக்கப்படும் இந்த நிலையான பகுதி இதேபோல் இந்த மூன்று வெவ்வேறு வயண்டிங்களில் ஃப்ளக்ஸ் இருக்கும் அந்த வெளியீட்டின் காரணமாக அது சுழலும் போது சுழலும் போது வயண்டிங் வோல்டேஜ் தூண்டப்படும் எனவே இதேபோல் ஒரு காந்தம் அது சுழல்கிறது மற்றும் அது ஸ்டேட்டர் என்று அழைக்கப்படும் நிலையான பகுதி என்று வைத்துக்கொள்வோம் எல்லா இடங்களிலும் அந்த வயண்டிங்கள் உள்ளன அவை a a b b a a b b மற்றும் c c இந்த வயண்டிங் 120 o இடைவெளியில் வைக்கப்படும் இதேபோல் இதில் சுழலும் போது இதேபோல் இந்த மூன்று வயண்டிங்களையும் இணைக்கும் ஃப்ளக்ஸ் என்று அழைக்கிறோம் அவை 120 ஓ இடைவெளியில் வைக்கப்படுகின்றன ஆகையால் வோல்டேஜ் தூண்டப்படும் அதனால்தான் ஒரு a முனையம் ஒரு a ஆக எடுத்துக் கொள்ளப்பட்டால் இதுதான் அந்தப் பக்கத்திற்குள் நுழைந்தால் அது வெளியேறுகிறது எனவே a வெளியேறுகிறது இங்கே அது நுழைகிறது இங்கே அது வெளியேறுகிறது இதேபோல் b க்கு இந்த முனையம் b எடுக்கப்படுகிறது c க்கு இந்த சி இது எடுக்கப்படுகிறது மற்றொரு சி இதேபோல் a பின்னர் இதேபோல் பி பின்னர் இதேபோல் சி இந்த மூன்று எல்லைகளும் ஒன்றாக இருந்தால் இந்த n உருவாகிறது எனவே இது நியூட்ரல் புள்ளி n என்று அழைக்கப்படுகிறது இவை மூன்றும் ஒன்றாக பிணைக்கப்பட்டு ஒரு n புள்ளி உருவாகிறது இது மூன்று முனையங்கள் a b c ஆகும் எனவே இது த்ரீ பேஸ் ஜெனரேட்டர் சில நேரங்களில் நாம் இதை அல்டெர்னேட்டர் என்று அழைக்கிறோம் எனவே இதுதான் இதேபோல் இந்த ரோட்டார்மேக்னெட் அது காந்தம் சுழல்கிறது இதேபோல் வயண்டிங் உள்ளது அவை ஒன்றுக்கொன்று 120 எனவே இங்கே மேக்னெட் சுழல்கிறது அதனால் ஃப்ளக்ஸ் இணைக்கும் இதை நாம் இந்த வயண்டிங் எனவே வோல்ட்டேஜ் தூண்டப்படும் எனவே இதுவும் இதேபோல் இது ஒன்றுக்கொன்று 120o அவ்வாறே நடக்கிறது எனவே இதை மாற்ற அனுமதிக்கிறேன் எனவே இந்த விஷயத்தில் இதேபோல் பார்த்தால் அந்த வோல்ட்டேஜ் Van Vbn மற்றும் Vcn எடுக்கப்படுகின்றன எனவே இங்கே நாம் இதேபோல் a b c என்று குறித்திருக்கிறோம் எனவே ஒரு வோல்ட்டேஜ் a to n ஆகவும் மற்றொன்று b to n ஆகவும் மற்றொன்று c to n ஆகவும் இருக்கும் எனவே V a to n V b to n மற்றும் V c முதல் n எனவே an b n c n நாம் பேஸ் வோல்ட்டேஜ் என்று அழைக்கிறோம் எனவே இந்த Van Vbn என்று நாம் பின்பற்றினால் என்ன நடக்கும் பின்னர் இது இந்த கடிகார எதிர் திசையைப் போல நகரும் எனவே Van எனவே இதேபோல் நாம் அழைப்பது போன்று நகர்கிறது பின்னர் Vbn அவை ஒன்றுக்கொன்று 120 வேறுபடுகின்றன என்று நான் கூறினேன் பின்னர் இது இங்கிருந்து Vbn மற்றும் Vcn நிச்சயமாக இது இப்படி வரும் ஆனால் Vbn மற்றும் Vcn அதாவது Van ஐ Vbn 120 வழிநடத்துகிறது Vbn இதேபோல் Vcn ஐ 120 o வழிநடத்துகிறது வேறு வழியில் Vbn Van இலிருந்து 120 o பின்தங்கியிருக்கிறது மற்றும் Vcn Vbn இலிருந்து 120 o பின்தங்கியிருக்கிறது மேலும் Vcn V n இலிருந்து 240 o பின்தங்கியிருக்கிறது ஏனெனில் இந்த V n Vbn ஐ விட வேகமாக உள்ளது எனவே Van Vbn ஐ வழிநடத்துகிறது Vbn Vcn ஐ வழிநடத்துகிறது ஆங்கிள் 120 o a b c இவை 120 o இடைவெளியில் அழைக்கப்படுகின்றன நம் Van அதன் அடிப்படையிலான குறிப்பு என்று கருதுகிறோம் இது இதேபோல் ω t இது வோல்ட்டேஜ் பேஸ் வோல்ட்டேஜ்மாகும் எனவே இது Van Vbn மற்றும் Vcn ஆகியவற்றின் சைனூசாய்டல் ஆகும் இதேபோல் ஒரு n என்று சொல்லும்போது இதே போல் ஒரு முனையத்தை நேர்மறை எடுத்துக்கொள்வது மற்றும் n முனையமும் இதேபோல் எதிர்மறை போலாரிட்டி ல் அழைக்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் இதேபோல் ஒன்றுக்கொன்று 120 இந்த பேஸ் தொடர் நாம் abc பேஸ் தொடர் என்று அழைக்கிறோம் இதேபோல் acb யையும் உருவாக்க விரும்பினால் அதைச் செய்யலாம் ஆனால் பேஸ் தொடர் abc பின்னர் நாம் அதைப் பார்ப்போம் எனவே இப்போது அது நியூட்ரல் என்று காட்டப்பட்டால் அது ஒரு Y இணைக்கப்பட்டதாக காட்டப்பட்டால் அதாவது Vanஎழுதும் போதெல்லாம் இதேபோல் சொன்னேன் அதாவது இந்த வோல்ட்டேஜ் உண்மையில் Van நாம் அம்பு வழிமுறையை உருவாக்கும்போது அது மற்றும் இது எனவே இந்த காரணி இது இது இதேபோல் இதேபோல் Vbn ஐ எடுக்கும்போது அது Vbn ஆக இருக்கும் இது எனது அம்பு எனவே இந்த Vb இது இங்கே உள்ளது இதேபோல் எனது Van Vbn Vcn எனவே இங்கே Vcn என்று அழைக்கிறோம் இந்த அம்பு என்றால் நேர்மறை எதிர்மறை என்று பொருள் எனவேVan Vbn இது படம் 3 ஆகும் எனவே இது வோல்ட்டேஜ் Va இது Vbn இது இதேபோல் Vcn ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் அடிப்படையில் இதேபோல் ஒரு காந்தம் இருந்தால் அது சுழலும் என்றால் ஸ்டேட்டர் என்று அழைக்கப்படும் ஒரு நிலையான பகுதி அங்கு வயண்டிங்கள் 120o இடைவெளியில் வைக்கப்படுகின்றன எனவே காந்தம் சுழலும் போது வோல்ட்டேஜ் இந்த மூன்று வெவ்வேறு சுருள்களிலும் நாம் அழைக்கப்படுவதைப் போலவே தூண்டப்படும் அவை ஒன்றுக்கொன்று 120 இதேபோல் உதாரணமாக எடுத்துக் கொண்டால் V n இல் தூண்டப்பட்ட வோல்டேஜ் குறிப்பாக Vbn V n இலிருந்து 120 o பின்தங்கியிருக்கும் மற்றும் Vcn Vbn இலிருந்து 120 o பின்தங்கியிருக்கும் இல்லையெனில் Vcn Van இலிருந்து 240 o இலிருந்து பின்தங்கியிருக்கும் இதுதான் தத்துவம் எனவே இதேபோல் இதை இணைப்பு என்று அழைக்கிறோம் Y உருவாக்கம் இதேபோல்

எனவே இப்போது இது உண்மையில் Y இணைக்கப்பட்ட சோர்ஸ்மாகும் இந்த சோர்ஸ் மானது Y இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது ∆ என்றால் நியூட்ரல் இருக்காது இது ஒரு ∆ என்றால் சோர்ஸ் ∆ இணைக்கப்பட்டிருந்தால் இப்போது பாருங்கள் இந்த விஷயத்தில் புதிய சொல் இல்லை இந்த வழக்கில் Vab என்றால் இதைக் குறிக்கிறது இதேபோல் Vab என்று சொல்லும்போது இதேபோல் சொல்லும்போது ஒரு உடனடி போலாரிட்டி ஒரு நேர்மறை இதேபோல் பி முனையமும் இதேபோல் எதிர்மறையானது இது எதிர்மறையானது எனவே இது Vab இருக்கும்போது இது நேர்மறையானது இது எதிர்மறையானது இது Vab இதேபோல் Vab எழுத முடியும் அம்பு என்றால் நேர்மறை இங்கே எந்த அம்பும் இல்லை எனவே எதிர்மறை இதேபோல் Vbc எனவே Vbc என்றால் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது இதேபோல் Vbc என்று கூறும்போது b நேர்மறையாக இருக்க வேண்டும் எனவே இங்கே நான் எழுதுகிறேன் இது Vbc எனவே அது அது இது உடனடி போலாரிட்டி இங்கே அது Vab எதிர்மறையானது இங்கே இது Vbc நேர்மறை உடனடி போலாரிட்டி எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது அது Vab அது Vbc ஆகவும் அது Vca இதேபோல் Vca ஐ எடுத்துக் கொள்ளும்போது இது எனது Vca எனவே இது எனது c இது நேர்மறையானது மற்றொரு பக்கம் எதிர்மறையானது எனவே நாம் Vab ஒரு நேர்மறை பி எதிர்மறை என்று சொல்லும்போதெல்லாம் Vbc என்றால் b நேர்மறை 1 வது நேர்மறை 2வது ஒன்று எதிர்மறை இந்த உடனடி போலாரிட்டி இது உண்மையில் த்ரீ பேஸ் ∆ இணைக்கப்பட்ட சோர்ஸ் நாம் அழைக்கிறோம் ஏனென்றால் இது ∆ இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது இதேபோல் இணைக்கப்பட்ட சோர்ஸ் இது Y இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதை அழிக்க விடுகிறேன் எனவே இது படம் 4 ஆகும் இப்போது லைன் a மற்றும் நியூட்ரல் லைன் n நியூட்ரல் லைன் n க்கு இடையில் Van வோல்ட்டேஜ் நான் இதேபோல் சொன்னேன் இதேபோல்Vbn வோல்ட்டேஜ்ம் லைன் b மற்றும் நியூட்ரல் கோடு n க்கு இடையில் மற்றும் Vcn வோல்ட்டேஜ் லைன் c மற்றும் நியூட்ரல் கோடு n லைன்க்கு இடையில் a n b n c n எனவே Van Vbn Vcn அவை பேஸ் வோல்டேஜ் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது நியூட்ரல் க்கு லைன்க்கு என்றால் அது பேஸ் வோல்ட்டேஜ்கள் அது எவ்வாறு கிடைக்கும் என்பது அடிப்படையில் பேஸ் வோல்ட்டேஜ் லைன் நியூட்ரல் இடையேயானது எனவே Van Vbn Vcn ஆகியவை பேஸ் வோல்ட்டேஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஒரே அம்பிளிட்யூடு மற்றும் பிரிக்வேன்சி கொண்டவை மற்றும் ஒன்றுக்கொன்று 120o உடன் பேஸ்த்திற்கு வெளியே இருந்தால் வோல்ட்டேஜ்கள் சமநிலையானவை என்று கூறப்படுகிறது அதாவது இந்த வோல்ட்டேஜ் சோர்ஸ்கள் ஒரே வோல்ட்டேஜ் அளவைக் கொண்டுள்ளன மற்றும் அவற்றின் அதிர்வெண் 120 o அதாவது பேஸ் மாற்றத்தின் பேஸ் வேறுபாடு அந்த நேரத்தில் சரியாக 120o உள்ளது இதேபோல் வோல்ட்டேஜ்சீரானது என்று சொல்ல முடியும் வேறுபாடு இல்லையென்றால் அது சமநிலையற்றது ஆனால் சீரான சோர்ஸ் விஷயத்தை மட்டுமே படிப்போம் எனவே இது அவ்வாறு இருந்தால் Van Vbn Vcn 0 இது ஒரு பேஸர் அளவு அது ஏன் 0 என்பதை நான் காண்பிப்பேன் இதேபோல் Van Vbn Vcn 0 இது சமன்பாடு 1 ஆகும் அதாவது சமச்சீர் வோல்ட்டேஜ்த்திற்கு மெக்னிட்யூடு Van மெக்னிட்யூடு Vbn மெக்னிட்யூடு Vcn நான் மோட் போடும்போது இவை மெக்னிட்யூடு இப்போது இதேபோல் பேஸர் வரைபடத்தை வரைந்தால் Van என்பது குறிப்பு ஒன்றாகும் எனவே இதை நாம் பேஸ் தொடர் a b c என்று அழைக்கிறோம் எனவே b a இலிருந்து பின்தங்கியிருப்பதால் c b இலிருந்து பின்தங்கியிருப்பதால் பேஸ் தொடர் a b c என்று அழைக்கிறோம் எனவே அது Van இருக்கும்போது நாம் Van Vp angle 0 o என்று எழுதுகிறோம் மற்றும் எனது பேஸ் வோல்ட்டேஜ் p உண்மையில் நாம் பேஸ்ம் என்று அழைக்கிறோம் எனவே இது பேஸ் வோல்ட்டேஜ் மெக்னிட்யூடு அது ஆங்கிள் 0 இது Van இப்போது Vbn உண்மையில் மற்றும் இந்த பேஸ்ங்கள் அனைத்தும் அடிப்படையில் இது ஒன்று அனைத்து மெக்னிட்யூடுகளும் ஒரே மாதிரியானவை இது இது பேஸ் வோல்ட்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் இதேபோல் Van ஆங்கிள் 0 ஓ எனவே Vbn என்பது Van 120o இலிருந்து பின்தங்கியிருக்கிறது எனவே Vbn இதேபோல் ஆங்கிள் 120o இவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை பின்னர் Vcn இது ஆங்கிள் 240o ஆக இருப்பதால் Vcn Van இலிருந்து 240o பின்தங்கியிருக்கிறது எனவே அதை அழிக்க விடுகிறேன் எனவே இது இதேபோல் Vcn angle 240o இதேபோல் ஆங்கிள் 120o என்று சொல்லலாம் இல்லையெனில் இந்த Vcn இது பின்தங்கிய 240o அல்லது Vcn எப்படியும் அதற்கு Van 120o வழங்கப்படுகிறது ஏனெனில் Vcn 120o 120o எனவே இதேபோல் இது இதேபோல் ஆங்கிள் 120o ஐ உருவாக்க முடியும் இதேபோல் ஏதேனும் இருந்தால் நாம் அழைக்கிறோம் எனவே ஆங்கிள் 240o அது பெருக்கப்படுகிறது 1 என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது ஒரு ஆங்கிள் 360o இதேபோல் இந்த இரண்டையும் சேர்த்தால் அது ஆங்கிள் 120o எனவே அடிப்படையில் இந்த ஒன்றிக்கு 120o முன்னால் உள்ளது எனவே எங்கும் இது இதேபோல் 120o பேஸ் வோல்ட்டேஜ்த்தின் பயனுள்ள அல்லது rms மதிப்பு இங்கே இதேபோல் எடுத்துக்கொள்கிறார்கள் sin ω t அல்லது cosine ω t எனவே இது பேஸ் வோல்ட்டேஜ்த்தின் rms மதிப்பு எனவே நாம் என்ன சொன்னாலும் பேஸ் வோல்டேஜ் இவை அனைத்தும் rms மதிப்பு எல்லாம் rms மதிப்பு இப்போது ரோட்டார் கடிகார திசையில் சுழல்கிறது இந்த விஷயத்தில் Van பின்னர் சி பின்னர் பி என்று சொல்லலாம் இது பேஸ்ம் a c b தொடர் என்றால் இது a b c தொடர் என்றால் நாம் இங்கே எடுத்துள்ளதைக் காட்டுகிறது பின்னர் அது கடிகாரஎதிர் திசையில் சுழலும் ஆனால் இந்த விஷயத்தில் நாம் இதேபோல் எடுத்துக் கொண்டால் இந்த விஷயத்தில் ரோட்டர் கடிகார திசையில் சுழல்கிறது அதாவது இந்த ω வழியில் எனவே இதில் a c மற்றும் ஏ சி பி தொடர் உள்ளது எனவே இப்போது நமக்கு கிடைத்த Van Vp ஆங்கிள் 0o Vbn ஆங்கிள் இதேபோல் 120o இந்த வழக்கில் ஒரு தொடர் மற்றும் Vcn Van angle 120 o இது முந்தையதைப் போலவே a b c தொடர்க்கு ஒரே ஒரு விஷயம் மாற்றப்பட்டுள்ளது இப்போது Van Vbn Vcn Van Vp angle 0 o Vbn Vp angle 120 o Vp angle 120 o நாம் எளிமைப்படுத்தினால் அது 1 0 5 j 0 866 ஆக இருக்கும் பின்னர் 0 5 j 0 866 ஆக இருக்கும் அது 0 ஆக மாறும் எனவே சமநிலைசோர்ஸ் ற்கு Van Vbn Vcn 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இது சமநிலையற்றதாக இருந்தால் 0 ஆக இருக்கலாம் 0 ஆக இருக்காது இதேபோல் சமநிலையாக மாறும் என்று அர்த்தமல்ல ஏனெனில் இந்த அளவுருக்கள் அத்தகைய பாணியில் எடுக்கப்படுகின்றன இவை இதேபோல் மாறிவிட்டன என்று வைத்துக்கொள்வோம் இதேபோல் இதை நாம் 0 என்று அழைக்கிறோம் ஆனால் இதேபோன்ற புரிதலுக்காக இதேபோல் இது 0 எனில் சமச்சீர் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ற்கு நாம் Van Vbn Vcn 0 என்று வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் இதேபோல் Y இணைக்கப்பட்ட லோடு இது Y அல்லது ∆ இணைக்கப்பட்ட சோர்ஸ் த்திற்கானது என்று நாம் கண்டோம் இப்போது Y இணைக்கப்பட்ட லோடு களைக் காண்போம் எனவே இந்த விஷயத்தில் இதேபோல் இதை நாம் அழைக்கிறோம் இதேபோல் Y இணைக்கப்பட்ட லோடு இது Z1 Z2 Z 3 ஆகும் மேலும் Y இணைக்கப்பட்ட லோடு அது சமநிலையில் இருக்கும் பேஸ்ம் a b c க்கு இந்த நியூட்ரல் லைன் கொடுக்கப்பட்டுள்ளது அது அங்கே இருக்கலாம் இதேபோல் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனவே என்ன நடக்கும் இது உண்மையில் சமநிலை பேஸ்த்திற்கு இது நாம் அழைப்பது இதேபோல் எப்போதும் 0 தான் மின்சாரத்தைப் பொறுத்தவரை இந்த விஷயத்தில் இது வேறுபட்டது சமநிலை உண்மையில் பூஜ்ஜியமாகும் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் a b c இது ஒரு லைன் இது நியூட்ரல் இருக்கலாம் நியூட்ரல் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனவே இது Z1 Z2 மற்றும் Z 3 இது படம் 7 ஆகும் எனவே Y இணைப்பிற்காக இது Y இணைக்கப்பட்டுள்ளது இது a b c சர்க்யூட்வட்டத்தில் Y இணைப்பான் இதேபோல் இந்த Y இணைக்கப்பட்டுள்ளது இது இதேபோல் ∆ இணைக்கப்பட்டுள்ளது இது இதேபோல் Zc Zb மற்றும் Za ஆகும் சி சர்க்யூட்டில் நாம் காட்டிய Y ∆ மாதிரி அது இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருந்தது இங்கே அது இம்பிடன்ஸ் இங்கே ஒரு பி மற்றும் சி அனைத்தும் நிறை எனவே இது ∆ இணைக்கப்பட்ட லோடு இப்போது சீரான லோடு பேஸ் இம்பிடன்ஸ் அளவிலும் பேஸ்த்திலும் சமமாக இருப்பதால் இதேபோல் Z1 Z2 Z 3 இதே அளவிலும் அதே கோணத்திலும் உள்ளன பின்னர் அது சமநிலையானது இதேபோல் இங்கே எனவே ஒரு சமச்சீர் Y இணைக்கப்பட்ட லோடுக்கு Z1 Z2 Z 3 ZY என்று ZY என்று கூறுகிறோம் நாம் Z Y என்று அழைக்கிறோம் ஒரு சீரான ∆ இணைக்கப்பட்ட லோடுக்கு Z a Z b Zc Z ∆ சமம் சீரான விஷயத்தை மட்டுமே நாம் கருதுவோம் மற்றும் Y ∆ மாற்றம் அல்லது ∆ Y மாற்றம் சி சர்க்யூட்க்கு நாம் அதை உருவாக்கிய விதம் அதை நாம் செய்வது போலவே Z 3 என்றால் 3 Z Y ஆகவோ அல்லது Z Y 13 Z ஆகவோ இருந்தால் இதேபோல் Z ஐப் பெறும் அதேபோல் அதைச் செய்யுங்கள் இதேபோல் கிடைக்கும் எனவே நான் மேலும் செய்யவில்லை ஏனென்றால் டி சி சர்க்யூட்க்கு அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதே விஷயம் இங்கே அது இம்பிடன்ஸ் ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்து தொகுப்பு வோல்ட்டேஜ்ங்களின் பேஸ் தொடர்யை தீர்மானிக்கவும் Van க்கு 200 cos ω t 10 o Vbn 200 cos ω t 230 o மற்றும் Vcn 200 cos ω t 110 o வழங்கப்படுகிறது எனவே இதேபோல் பேஸர் வரைபடத்தை வரைந்தால் இது இதேபோல் குறிப்பு புள்ளி என்று வைத்துக்கொள்வோம் எனவே Van இதேபோல் 200 ஆங்கிள் 10o இது இதேபோல் 200 ஆங்கிள் 10o அல்லது இந்த கொசைனும் அடிப்படையில் sin ∆ வேறொன்றுமில்லை எனவே இது sin 90o தீட்டா cos தீட்டா அல்லது cos 90o தீட்டா sin தீட்டா எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே இங்கே இது குறிப்பு லைன் எனவே Van இதேபோல் 10o கிடைத்தால் அதேபோல் 110o வில் Vbn குறிப்பை வரைந்தால் அதைப் போலவே மன்னிக்கவும் Vcn 110o என்றும் விபிஎன் 230o என்றும் அழைக்கப்படுகிறது இது குறிப்பைப் பொறுத்தவரை இது 100 இதேபோல் 230o குறிப்புடன் உள்ளது இப்போது இதேபோல் a b மற்றும் c க்கு இடையிலான கோணத்தைப் பார்த்தால் Vanமற்றும் Vbn 110 ஆங்கிள் 120o ஆகும் இப்போது இதேபோல் பார்த்தால் இதேபோல் இந்த சி மற்றும் பி இங்கே 120 பி சி இங்கே 120o இடையே கிடைக்கும் அதாவது இதேபோன்ற தொடர் a b c ஆகும் எனவே இந்த பேஸ் தொடர் இதேபோல் a c b தொடர் 120 ஒன்றுக்கொன்று இது கொடுக்கப்பட்டால் இதேபோல் ஒரு குறிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இதேபோல் தயவுசெய்து பேஸர் வரைபடத்தை வரையவும் பின்னர் இதேபோல் இது a c b தொடர் இப்போது சீரான ஒய் இணைப்பு சமச்சீர் Y இணைக்கப்பட்ட சோர்ஸ் மற்றும் சமச்சீர் Y இணைக்கப்பட்ட லோடு சமநிலையற்ற எதுவும் இருந்தால் இந்த சோர்ஸ் ஐ எவ்வாறு சமநிலைப்படுத்துவோம் என்பதை நாம் செய்வோம் இதேபோல் அது சமநிலையானது சீரான Y இணைக்கப்பட்ட சோர்ஸ் மற்றும் Y இணைக்கப்பட்ட லோடு இது எனது Y இணைக்கப்பட்ட சோர்ஸ் இது எனது Y இணைக்கப்பட்ட லோடு என்று வைத்துக்கொள்வோம் இங்கே நியூட்ரல் உள்ளது மற்றும் இந்த இரண்டு இணைக்கப்பட்டதாகக் கூறப்படுகின்றன இதேபோல் கூறுகள் இங்கே இணைக்கப்பட்டுள்ளன தற்போதையது நியூட்ரல் என்பது In இது இதேபோல் Van Vbn மற்றும் Vcn இது கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இது Z Y Z Y Z Y இது சிறியது a b c இது சோர்ஸ் A B C இது சோர்ஸ் இது Y இணைக்கப்பட்ட லோடு ஏனெனில் இதன் சோர்ஸ் த்ரீ பேஸ் மற்றும் மின்சாரம் இது I a இந்த I b மற்றும் Iசி நியூட்ரல் இது நியூட்ரல் இணைக்கப்பட்ட மின்சாரமாகும் I n எனவே இதேபோல் இப்போது இது மின்சாரம் என்றால் இது சர்க்யூட் எனவே இப்போது சோர்ஸ் பக்கத்தை மட்டுமே வரைந்தால் இது படம் 11 ஆகும் இதேபோல் சோர்ஸ் பக்கத்தை மட்டுமே வரைந்தால் இந்த பக்கம் மட்டும் எனவே நான் ஒரு நியூட்ரல் அல்லது எதையும் காட்டவில்லை முதலில் சோர்ஸ் பக்கத்தைப் பார்ப்போம் நியூட்ரல் எதுவும் காட்டப்படவில்லை ஆனால் இந்த கம்பி எதுவும் காட்டப்படவில்லை என்பது Van மட்டுமே இங்கே உள்ளது எனவே நான் Vab சொன்ன விதம் நேர்மறை அல்லது எதிர்மறை Vbc மற்றும் விசிஏ எனவே அது இதேபோல் இருக்கும் a b c போய்விட்டது எனவே Van இதேபோல் Vp ஆங்கிள் 0 o இது சமநிலையானது Vbn Vp ஆங்கிள் 120 a b c தொடர் மற்றும் Vcn Vp ஆங்கிள் 120o இது இதேபோல் ஒரு n ஆகும் இதேபோல் இந்த வோல்ட்டேஜ்ம் நாம் இதை என் Van இது என் Vbn இது என் Vcn இப்போது இதேபோல் kvl ஐப் பயன்படுத்தினால் இதேபோல் kvl ஐப் பயன்படுத்தினால் இதேபோல் kvl ஐ இந்த இடத்தில் இதேபோல் kvl ஐப் பயன்படுத்தினால் இது Vb ஐ இதேபோல் k v l ஐப் பயன்படுத்தலாம் எனவே இந்த விஷயத்தில் இதேபோல் நான் எழுதியது Vab Van Vbn எனவே இந்த ஒரு Vbn Vbn இதேபோல் நாம் அழைப்பதை இங்கே எழுதலாம் V n b இதேபோல் இங்கே நாம் n ஐ b என்று அழைப்பதை இங்கே பெறுங்கள் அது Vbn இதேபோல் எழுத முடியும் V n b அதனால்தான் இது Vbn V n b அதாவது நேர்மறை இதேபோல் ஃபாசர் இதேபோல் வோல்ட்டேஜ்மம் இதேபோல் இந்த பக்கத்தில் Vbn என்று சொன்னால் இதுதான் புள்ளி என்று வைத்துக்கொள்வோம் இதேபோல் V n b ஐ அறிய விரும்பினால் அது இதேபோல் V n b ஆக இருக்கும் இது தொகுப்பில் ஒன்றிற்கு நேர்மாறாக இருக்கும் எனவே அது எழுதப்பட்ட V n b ஆகும் நான் எழுதுகிறேன் எனவே இப்போது என் Van இதேபோல் தெரியும் Vp ஆங்கிள் 0o மற்றும் Vbn இதேபோல் தெரியும் Vpஆங்கிள் 120 o இங்கே நாம் மாற்றுகிறோம் இதேபோல் அவ்வாறு செய்தால் Vab அதாவது ஆங்கிள் 0 என்றால் cos 0 மற்றும் இது ஒன்று இதேபோல் cos 120 j sin 120o இதேபோல் அவ்வாறு செய்தால் அது 1 12 j root 32 ஆக மாறும் இதேபோல் எளிமைப்படுத்தினால் அது இதேபோல் ரூட் 3 ஆங்கிள் 30o ஆக மாறும் எனவே Vab root 3 in to Vp அதாவது Vp பேஸ் வோல்ட்டேஜ்மற்றும் Vab என்பது லைன் வோல்ட்டேஜ்மாகும் எனவே லைன் வோல்டேஜ் என்றால் Vp ரூட் 3 மடங்கு பேஸ் வோல்ட்டேஜ் ஆங்கிள் 30o இப்போது இதேபோல் இந்த பேஸர் வரைபடத்தைப் பார்த்தால் மிகவும் எளிமையானது இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதேபோன்ற புரிதல் தேவைப்படுகிறது இது எனது Van இது எனது விபிஎன் இது எனது Vcn எனவே இது ஒன்றுக்கொன்று 120 எனவே இது விபிஎன் எனவே இதேபோல் 180o ஐ மறுபுறம் செய்தால் இது எனது V n b இது எனது V n b நான் இதேபோல் சொன்னது இதுதான் என் V n b மற்றும் அவற்றின் அளவு V n b உண்மையில் அளவு V n b Vp மேலும் Van மற்றும் Vbn மேலும் அளவு Vp இது இதேபோல் இந்த திசையையோ அல்லது அந்த திசையையோ பெறுகிறதா அளவு Vp எனவே இது இது காட்டுகிறது அதாவது இந்த வோல்ட்டேஜ் அளவு Vp இது இதற்கு இணையாக உள்ளது இது இங்கே Vp இதுவும் எழுதப்படும் எனவே அதனால்தான் அதை இங்கே வரையப்படுகிறது லைன் அது காட்டப்பட்டுள்ளது எனவே இப்போது அதை அழிக்கவும் எனவே இந்த ஆங்கிள் இதேபோல் இந்த இணையை வரையும்போதெல்லாம் இது இதேபோல் Vab ஆக இருக்கும் இதேபோல் இங்கே கிடைத்தவை இது வி ஏபி ஆகும் எனவே Vab van V n b நாம் Vab Van V n b ஐ அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இதனால்தான் இங்கே நாம் அதைக் காட்டியுள்ளோம் இங்கே நாம் அதை Van V n b ஆக்கியுள்ளோம் எனவே இதன் பொருள் இப்போது இதேபோல் இப்போது இந்த ப்ரொஜெக்ஷன் எடுத்துக் கொண்டால் ஏனெனில் இது Vp எனவே அடிப்படையில் இது இருக்கும் Vp cos இந்த ஆங்கிள் 30o எனவே Vp cos 30 மற்றும் இது 30o ஆகும் எனவே Vp cos 30 இது 2 Vp cos 30 ஆக இருக்கும் இங்கிருந்து Vp cos 30 இங்கிருந்து இங்கேயும் Vp cos 30 எனவே இது 2 Vp cos 30 ஆக இருக்கும் இது Vab இன் அளவு ரூட் 3 ஆக இருக்கும் Vp இந்த கோணமும் இதேபோல் 30o அதாவது இப்போது நாம் என்ன செய்தோம் என்றால் அந்த லைன் லைன் வோல்ட்டேஜ் ரூட் 3 மடங்கு பேஸ் வோல்ட்டேஜ் அளவு இருக்கும் இதேபோல் இந்த Vcn க்கு 120o பேஸ் மாற்றத்தையும் பெறுகிறோம் இது Vab என்றால் Vbc இங்கே வரும் Vbc இங்கு வரும் ஏனெனில் இந்த ஆங்கிள் to ஆங்கிள் இது 120o ஆகும் எனவே இந்த ஆங்கிள் 90o என்பதால் Van Vbc லிருந்து 90 பின்தங்கியிருக்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இதேபோல் இங்கே செய்ததைப் போலவே Vab Vab root 3 Vp angle 30o இது இந்த பேசர் உறவைப் பயன்படுத்துகிறது இது பேசர் வரைபடத்திலிருந்து ரோட்டார் c ஆகும் எனவே இங்கே அனைத்து கோணமும் 60o என குறிக்கப்பட்டுள்ளது எனவே இது இதேபோல் 30o ஆகும் இது எளிய வடிவவியலில் இருந்து புரிந்துகொள்ளத்தக்கது எனவே இதேபோல் Vbc க்கும் இதேபோல் Vbn Vcn root 3 Vp angle 90o கிடைக்கும் இதேபோல் Vca Vcn Van இதேபோல் ரூட் 3 Vp ஆங்கிள் 210o கிடைக்கும் இதேபோல் அதை செய்யுங்கள் இதேபோல் கிடைக்கும் நான் அதை காண்பித்தேன் அதேபோல் அதைப் பின்பற்றி அதே காரியத்தை எளிய காரியத்தைச் செய்ய வேண்டும் இப்போது இதேபோல் முழுமையான பேஸர் வரைபடத்தை இப்போது வரைந்தால் இப்போது இதேபோல் பேஸ் வோல்டேஜ் மற்றும் லைன் வோல்ட்டேஜ் இதைப் பார்க்கவும் எனவே நான் இதேபோல் சொன்னேன் இந்த Vca அவற்றின் பேஸ் வேறுபாடு 120o ஆக இருக்கும் ஆனால் அதனால்தான் இது Vab இது Vbc இது V ca ஆகவே ab to bc 120o ஆக இருந்தால் vc to ca அது 120o ஆகவும் ca to ab 120 ஆகவும் அழைக்கிறோம் எனவே இப்போது Van நாம் அழைப்பதை இங்கே காண்கிறோம் மற்றும் Vbc க்கும் Van க்கும் இடையிலான Vbc ஆங்கிள் இது 90o மற்றும் அனைத்து கோணங்களும் குறிக்கப்பட்டுள்ளன Vbn மற்றும் Vbc க்கு இடையிலான ஆங்கிள் இது மீண்டும் 30o ஆகவும் Vca க்கு இடையிலான ஆங்கிள் 30o ஆகவும் இருக்கும் எனவே இதேபோல் ab மற்றும் 30o ஐப் பார்த்தால் இதேபோல் பி சி மற்றும் பி என் எனில் 30o இதேபோல் ca மற்றும் cn ஐப் பார்த்தால் அது 30o ஆகும் எனவே Vab தோன்றும் அதே படம் Van 30o வைக் குறைக்கும் Vbn இதேபோல் நாம் அழைக்கிறோம் v இதேபோல் Vbc Vbn 30o க்கு வழிவகுக்கிறது அதேபோல் Vca Vcn முன்னணி 30 எனவே இதேபோல் மிகைப்படுத்தி பேஸர் வரைபடத்தை வரையவும் எனவே இது லைன் லைன் வோல்ட்டேஜ் இது நியூட்ரல் லைன் வோல்ட்டேஜ் மற்றும் லைன் வோல்ட்டேஜ் ரூட் 3 மடங்கு பேஸ் வோல்ட்டேஜ் எனவே லைன் வோல்டேஜ் சில நேரங்களில் VL சில சமயங்களில் இதேபோல் வி எல் லைன் லைன் வோல்ட்டேஜ் எழுதலாம் அவர்கள் வி எல்எல் லைன் வோல்டேஜ்ற்கு எழுதலாம் அது சரியானது ஆனால் இங்கே நாம் இதேபோல் செய்துள்ளோம் Vbc VL அனைத்தும் ஒரே அளவு இது சமநிலையானது இதேபோல் லைன் மின்சாரம் I L I a I b I c magnitude phase current கேள்வி என்னவென்றால் இது Y இணைக்கப்பட்ட லோடு மற்றும் Y இதேபோல் இணைக்கப்பட்டுள்ளது நாம் இந்த வரைபடத்திற்கு வருவோம் Y இணைக்கப்பட்ட லோடு மற்றும் Y இணைக்கப்பட்ட சோர்ஸ் எனவே இந்த மின்சாரம் நாம் லைன் மின்சாரம் என்று அழைக்கும் லைன்யின் வழியாக செல்கிறது இது இதேபோல் இந்த பக்க AN BN CN இது Y இணைக்கப்பட்ட லோடு களின் பேஸ் இம்பிடன்ஸ் ஆகும் எனவே அதே மின்சாரம் இங்கே போகிறது அதே மின்சாரம் இங்கே போகிறது இதேபோல் I b க்கும் இதேபோல் I c க்கும் I L க்கும் இதேபோல் KCL ஐப் பயன்படுத்தினால் அது I L I b I c I L I L ஆக இருக்கும் எனவே அதே மின்சாரம் மும் இங்கே பாய்கிறது இது லைன் மின்சாரம் ஆகும் இது இங்கிருந்து இங்குள்ள மின்சாரம் a முதல் A வரை லைன் லைன்க்கு லைன் இந்த சிறிய a முதல் A வரை லைன் சிறிய b முதல் B வரை லைன் சிறிய சி முதல் சோர்ஸ் சி இது லைன் இந்த வடிவங்கள் அனைத்தும் எனவே இது லைன் மின்சாரம் இங்கே நுழைகிறது இந்த பேஸ் இம்பிடன்ஸ் A முதல் N வரை எனவே அதனால்தான் இந்த லைன் மின்சாரம் இதேபோல் பேஸ் மின்சாரம் இரண்டும் ஒன்றுதான் இதேபோல் இது புரியும் என்று நம்புகிறேன் இதேபோல் இது செல்லும் போது சில நல்ல புத்தகங்கள் அல்லது குறிப்பு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த விஷயத்தில் எனவே இது லைன் மின்சாரம் அளவு இதேபோல் இங்கே ஒரு பேஸ் மின்சாரம் மாக எழுதுங்கள் எனவே லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் அளவு மற்றும் லைன் வோல்ட்டேஜ் v சதுர அளவு Vab Vbc Vca எனவே அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை எல் லைன் மின்சாரம் த்தின் லைன் அளவு அளவு I a I b I c Y சர்க்யூட் லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் த்திற்கும் இதேபோல் நான் சொன்ன பேஸ் மின்சாரம் அனைத்தும் இப்போது லைன் வோல்டேஜ் அவற்றுடன் தொடர்புடைய பேஸ் வோல்டேஜ் 30o வழிநடத்துகிறது அவற்றின் பேஸர் வரைபடத்திலிருந்து நாம் காணலாம் படம் 10 இலிருந்து நான் காண்பிக்கும் மற்றவர்களை எழுதுகிறேன் எனவே படம் 10 இலிருந்து இந்த மின்சாரம் இங்கே நுழைகிறது Ia இங்கே வோல்டேஜ் இது V AN ஆகும் அதாவது எனது I a V ZY இது ZY இது என்னுடையது இதுதான் V ஐ அழைக்கிறோம் ஏனென்றால் இங்கே வோல்டேஜ் ஒரு V AN ஆகும் எனவே V AN V Z இந்த V AN இந்த V an எதுவும் இல்லை இங்கே இது வெறுமனே எதுவும் இல்லை ஏனெனில் இங்கு எந்த உறுப்பு இணைக்கப்படவில்லை எனவே V AN இந்த V an இது இதேபோல் Van Z Y Z Y ஐ எழுத முடியும் இதேபோல் Ib மற்றும் I c க்கு அதற்கு மீண்டும் செல்Van எனவே இங்கே நாம் படம் 10 I a Van Z Y இலிருந்து இதேபோல் சொன்னேன் Van Vp angle 0o Z Y Vp z y எனவே இதேபோல் I b V bn Z Y என்பது eq ual V bn Vp angle 120o வகுக்கப்பட்ட Z Y மற்றும் Vp Z Y இதில் Vp Z Y I a எனவே இந்த Vp Z Y நான் இதேபோல் வைக்கப்படுVan எனவே Ib I a ஆங்கிள் 120o இதேபோல் Ic V c Z Y ஆங்கிள் 120o Z Y மற்றும் Vp Z Y என்பது Ia எனவே Iaஆங்கிள் 120o எனவே I a I b I c I a I a angle 120o I a angle 0 KCL பயன்படுத்தினால் இதேபோல் I a I b I c 0 ஆனால் I a I b I c 0க்கு சமமாக இருக்கும் எனவே சமநிலை மாற்றம் 0 இல் எந்த மின்சாரம் மும் நியூட்ரல் வழியாக பாயவில்லை எனவே இது த்ரீ பேஸ் சர்க்யூட்க்கான எளிய தத்துவம் எனவே இது சுருக்கம் எனவே ஒன்றாக Yts கீழே Y இந்த பேஸ் வோல்டேஜ் மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே Y Y லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் லைன் வோல்டேஜ் மற்றும் மின்சாரம் த்திற்காக நாம் செய்த தொடர்பு இதுதான் Vab வழங்கப்படுகிறது Vbc கொடுக்கப்பட்டுள்ளது இது சுருக்கமாகும் I a I b I c கொடுக்கப்பட்டுள்ளது இது Van Vbn Vcn மற்றும் Y Y லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் ஆகும்